மைக்ரோவேவ் ஆஸிலேட்டர் பற்றிய இரண்டாவது விரிவுரைக்கு செல்வோம் முந்தைய விரிவுரையில் நேர்மறை பின்னூட்டத்துடன் கூடிய ஆம்ப்ளிபையருடன் தொடங்கினேன் மற்றும் வளைய பெருக்கீடு Aβ 1 என்று இருந்தால் ஆஸிலேசன் ஏற்படுவதை நாம் கண்டோம் மேலும் ஆஸிலேசனை தொடங்க Aβ 1 1 முதல் 1 2 வரை தேர்வு செய்ய நான் பரிந்துரைத்தேன் அதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் Aβ வை பெரிய மதிப்பாகத் தேர்வுசெய்தால் வெளியீட்டில் சைனூசாய்டல் அலைவடிவத்தில் வெட்டு ஏற்படும் நீங்கள் 1 1 ஐ விட சிறிய மதிப்பாக எடுத்துக் கொண்டால் பிணையத்தில் உள்ள சகிப்புத்தன்மை காரணமாக ஆஸிலேசன் தொடங்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இது சாதனத்தை நிலையானதாக மாற்றக்கூடும் பின்னர் இரண்டு போர்ட் ஆஸிலேட்டர் உள்ளமைவுடன் கூடிய நிலையற்ற வடிவத்தைப் பற்றி தொடங்கினோம் அதில் Δ1 மற்றும் K1 என்று இருக்கும் மேலும் வளைய பெருக்கீடு 1 க்கு சமமாக இருக்கும்போதும் Γin Γs1 மற்றும் Γout Γl1 என்று இருக்கும் போதும் ஆஸிலேசன் என்ற நிலை ஏற்படுவதை நாம் கண்டோம் இந்த நிபந்தனை திருப்தி அடைந்தால் இது தானாகவே திருப்தி அடையும் அந்த வழித்தோன்றலையும் நாம் பார்த்தோம் அதாவது நிபந்தனை 3 இல் தொடங்கி நிபந்தனை 2 ஐ அடைந்தோம் எந்தவொரு பிஸிக்கல் இம்பிடென்ஸ்க்கும் அதாவது ரெஜிஸ்டென்ஸ் மற்றும் இண்டெக்டென்ஸ் அல்லது கேப்பாசிடென்ஸ்க்கும் Γs மற்றும் Γl என்பது எப்போதும் 1 க்கும் குறைவாகவே இருப்பதைக் கண்டோம் இது எப்போதும் 1 க்கும் குறைவாக இருக்கும் எனவே |Γin| மற்றும் |Γout| 1 இது Rin மற்றும் Rout போன்றவைகள் எதிர்மறை என்பதைக் குறிக்கிறது கொடுக்கப்பட்ட Γout மதிப்பை கொண்டு ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி Rout மதிப்பைக் கண்டுபிடித்தோம் Rout 10 Ω என்று இருக்கும்போது Γout Zout−ZoZoutZo−10−50−1050−60401 5 என்பதை பார்ப்போம் ஸ்மித் விளக்கப்படத்தில் 1Γout என்பதை குறித்தோம் அதிலிருந்து Zout 10Ω என்பதை எடுத்தோம் இது இங்கே உள்ளதற்கு சமமாகும் அதன்பிறகு ஒரு போர்ட் ஆஸிலேட்டருக்கான வழித்தோன்றலைப் பார்த்தோம் ஏனென்றால் இரண்டு போர்ட் ன் பிரச்சினை ஒரு போர்ட் பிரச்சினையாகக் குறைக்கப்பட்டது ஏனென்றால் சாதனத்தின் வெளியீட்டு பக்கத்தை நாம் பார்க்கவில்லை RinRout0 என்ற நிபந்தனையை பார்த்தோம் மற்றும் Rout என்பது எதிர்மறையாக இருப்பதால் Rin நேர்மறையாக இருக்கும் இதேபோல் இமேஜினெரி பகுதியைப் பொறுத்தவரை நாம் XinXout0 ஐக் கண்டோம் எனவே Xout இண்டெக்டிவ் ஆக இருந்தால் இது கேப்பாசிட்டிவ்வாக இருக்கும் இது கேப்பாசிட்டிவ்வாக இருந்தால் இது இண்டெக்டிவ் ஆக மாறும் பின்பு நாம் கன் டையோடின் வடிவமைப்பைப் பார்த்தோம் 10 GHz என்னும் இந்த குறிப்பிட்ட மதிப்பை கொண்டு Γout உடைய ஒரு கன் டையோடு எடுத்துக்கொள்வோம் மற்றும் இந்த குறிப்பிட்ட விஷயம் ஏன் நடக்கிறது என்றால் கன் டையோடின் சிறப்பியல்பு இது போன்றது எனவே இந்த குறிப்பிட்ட எதிர்மறை பகுதியில் நாம் பயஸ் சார்புடையதாக செய்ய வேண்டும் நாம் கன் டையோடை உதாரணத்தை எடுத்துக் கொண்டாலும் இதேபோன்ற எதிர்மறை எதிர்ப்பு பகுதி டன்னல் டையோடிலும் உள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் படித்திருக்கக்கூடிய குறைந்த அதிர்வெண் கூறுகளான எஸ் ஆர் சிலிக்கான் கன்ட்ரோல்ட் ரெக்டிஃபையர் அல்லது ட்ரையோட் போன்ற சாதனங்களை அவற்றின் எதிர்மறை ஆர் பகுதியில் நீங்கள் சார்புடையதாக மாற்றலாம் பின்னர் அந்த செயல்முறை எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட சார்பு நிலைக்கு Γout இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் நீங்கள் ஸ்மித் விளக்கப்படத்தில் 1Γout காஞ்ஜூகேட்டை குறிக்கவும் அதன் தொடர்புடைய Zout ன் மதிப்பைக் கண்டுபிடிக்கவும் பின்னர் RL மதிப்பை தேர்வுசெய்யவும் அது Rout என்பதன் அளவைவிட சிறியதாக இருக்க வேண்டும் ஆனால் Xc என்பது XL ஆக தேர்வு செய்ய வேண்டும் இதற்குப் பிறகு இரண்டு போர்ட் ஆஸிலேட்டர் வடிவமைப்பைப் பார்த்தோம் நான் உங்களுக்கு 7 வெவ்வேறு படிகளைக் காட்டியிருக்கிறேன் இன்னும் ஒரு முறை அதனைப் பற்றி பார்ப்போம் ஏனென்றால் ஆஸிலேட்டர் வடிவமைப்பு பல பயன்பாடுகளுக்கு முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் மற்றும் கொடுக்கப்பட்ட சார்பு நிலைமைகளுக்கான S அளவுருக்கள் நமக்குத் தெரியும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள S அளவுருக்களைக் கொண்டு K இன் மதிப்பைக் கண்டறியவும் Δ 1 மற்றும் k1 என்று இருந்தால் சாதனம் நிலையற்றதாகும் K 1 என்று இருந்தால் சாதனம் நிலையானதாக இருக்கும் அடுத்த ஸ்லைடில் சாதனம் நிலையானதாக இருக்கும்போது என்ன செய்வது என்று நான் சொல்கிறேன் எனவே இப்போது சாதனம் நிலையற்றதாக இருக்கும்போது உள்ள படிகளுக்கு செல்வோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தை வரையவும் இது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் மற்றும் இந்த குறிப்பிட்ட நிலையற்ற பகுதிக்குள்ளே ஒரு புள்ளியைத் தேர்வு செய்க இந்த புள்ளியைத் தேர்வு செய்ய வேண்டாம் அல்லது இந்த புள்ளி அல்லது இந்த புள்ளி அல்லது இதற்கு மிக நெருங்கிய புள்ளிகளையும் தேர்வு செய்ய வேண்டாம் இதற்கு மிக உள்ளே இருக்கும் ஒரு புள்ளியைத் தேர்வுசெய்க எனவே இந்த புள்ளி உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்குள் மிக உள்ளே உள்ளது அதாவது இதுதான் மிகவும் நிலையற்ற புள்ளியாகும் எனவே இந்த குறிப்பிட்ட புள்ளிக்கு தொடர்பாக Γs அல்லது Zs தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட புள்ளியை நாங்கள் எடுத்துள்ளதால் இதை ஒரு இண்டெக்டர் அல்லது சுருக்கப்பட்ட ஸ்டப் ஆக மிக எளிதாக உணர முடியும் இந்த வளைவு இங்கே எங்காவது இருந்திருந்தால் அந்த புள்ளியை இங்கே ஒரு எளிய கொள்ளளவு மூலம் உணர முடியும் எனவே இப்போது Γs தேர்ந்தெடுக்கப்பட்டதும் Γout என்பதன் மதிப்பைக் கண்டறியவும் Γout என்பது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது

மேலும் |Γout| 1 ஆக இருக்கிறதா என்று சரி பார்க்கவும் அது 1 ஐ விட அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் |Γout| 1 ஆக இருந்தால் Rout மற்றும் Xout ஐ கண்டுபிடிக்கவும் Rout என்பது எதிர்மறையாக இருக்க வேண்டும் Rout மற்றும் Xout தெரிந்தவுடன் RL இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கவும் இது Rout என்னும் அளவை விட சிறியதாக இருக்கவேண்டும் ஆனால் XL என்பது எதிர்மறை அடையாளத்துடன் Xout ஐப் போலவே இருக்க வேண்டும் அதன் பிறகு மின்மறுப்பு பொருந்தக்கூடிய பிணையத்தை வடிவமைக்கவும் அது RL மற்றும் XL போன்ற மதிப்புகளுடன் தொடர்புடைய 50Ω மின்மறுப்பை கொண்டதாக இருக்கும் இப்போது சாதனம் நிலையானதாக இருக்கும்போது அதாவது Δ1 மற்றும் K1 என்று இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நிலையான சாதனத்திற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் முதல் படியாக A என்னும் பெருக்கீடு கொண்ட ஒரு ஆம்ப்ளிபையரை வடிவமைக்கவும் மற்றும் பின்னூட்ட காரணி β வை பயன்படுத்தி Aβ1 ஐ உருவாக்கவும் மேலும் இந்தக் குறிப்பிட்ட விஷயத்தில் மீண்டும் Aβ1 ஐ தேர்வுசெய்யவும் நான் முன்பு பரிந்துரைத்ததன்படி Aβ ஐ 1 1 முதல் 1 2 வரை தேர்வு செய்க இங்கே அந்த சாதனம் நிலையானது இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்தக் குறிப்பிட்ட பகுதி உள்ளீட்டு பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இங்கே இந்த பகுதி சுமை இடத்திற்கு ஒத்திருக்கிறது மற்றும் இது தொடர் பின்னோட்டம் ஆகும் இந்த குறிப்பிட்ட X3 உள்ளீட்டு பக்கத்திற்கு பொதுவானது என்பதை நீங்கள் காணலாம் இது வெளியீட்டு பக்கத்திற்கும் பொதுவானது உங்களுடைய அனலாக் சர்க்யூட் பாடத்திட்டத்தில் நீங்கள் ஒரு காமன் எமீட்டர் ஆம்ப்ளிஃபையர் போன்ற ஒன்றை வடிவமைத்து இருக்கலாம் அல்லது காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் ஆகவும் இருக்கலாம் அதில் எதிர்ப்பை பயன்படுத்தி ஆம்ப்ளிபையரை உறுதி செய்யலாம் ஆனால் இங்கே இது X3 ஆகும் எதிர்ப்பு அல்ல எனவே இது தூண்டல் அல்லது கொள்ளளவு இருக்கலாம் எனவே இது தொடர் பின்னோட்டம் ஆகும் இப்போழுது மாற்று உள்ளமைவான ஷன்ட் பின்னூட்டத்தைப் பற்றி பார்ப்போம் இது மூலப் பக்கமாகும் இது சுமை பக்கமாகும் இது வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டு பக்கத்திற்கு வரும் பின்னூட்டமாகும் இப்போது அடுத்த பகுதியான X1 X2 X3 போன்றவற்றின் மதிப்புகளை தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் தொடர் பின்னூட்ட நெட்வொர்க்கைப் பயன்படுத்தினால் அல்லது ஷன்ட் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தினால் B1 B2 B3 ஆகியவற்றின் மதிப்புகளைத் தீர்மானிக்க வேண்டும் இந்த இரண்டு சர்க்யூட்டுகளுக்கான வடிவமைப்பு சமன்பாடுகள் லியோவின் புத்தக அத்தியாயம் 9 இல் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இதை எனது ஸ்லைடுகளில் நான் மீண்டும் கொடுக்கவில்லை தயவுசெய்து லியாவோவின் புத்தகத்தைப் பாருங்கள் அதில் X1X2X3 மற்றும் B1B2B3 க்கான சமன்பாடு வெளிப்பாடுகளைக் காணலாம் ஆனால் இதில் என்ன படிகள் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் S அளவுருக்கள் என்ன என்பது தெரியும் பின்னர் இந்த S அளவுருக்கள் Z அளவுருக்களாக மாற்றப்படுகின்றன ஏனெனில் இந்த கூறுகள் தொடரில் உள்ளன தொடர் பிணையத்தில் Z அளவுருக்கள் சேர்க்கப்படும் இந்த குறிப்பிட்ட முழு பிணையத்தின் சமமான Z அளவுருக்களை கண்டுபிடிக்கலாம் பின்னர் Z அளவுருவிலிருந்து S அளவுருவுக்கு மாற்றத்தைப் பயன்படுத்தவும் பின்னர் அந்த S அளவுருக்கள் இந்த குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டன இதற்கு பல படிகள் உள்ளன எனவே தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட புத்தகத்தைப் பாருங்கள் பின்னர் உங்களால் X1 X2 X3 க்கான வெளிப்பாடுகளைப் பெறலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் என்ன செய்யப்படுகிறது S அளவுருக்கள் Y அளவுருவாக மாற்றப்படுகின்றன மேலும் ஷண்டில் உள்ள Y அளவுருக்கள் சேர்க்கப்படுகின்றன எனவே பிணையத்தின் சமமான Z அளவுருக்களை கண்டுபிடிக்கவும் பின்னர் Y அளவுருவிலிருந்து S அளவுருக்களாக மாற்றி இந்த நிபந்தனைகளை பயன்படுத்தி மற்றும் வடிவமைப்பை முடிக்கவும் இவை அனைத்தும் நம்முடைய முந்தைய ஆராய்ச்சியாளர்கள் செய்துள்ளனர் எனவே அதனை நான் மீண்டும் சொல்லப் போவதில்லை அவை அனைத்தும் அடிப்படை சமன்பாடுகள் ஆகும் எனவே தயவுசெய்து அந்தப் புத்தகத்தை பார்க்கவும் மற்றும் அதற்கேற்ப ஆம்ப்ளிபையரை நீங்களே வடிவமைக்க முடியும் இப்போது நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறேன் அது A இன் மதிப்பு மற்றும் A இன் மதிப்பு எவ்வாறு வெளியீட்டை பாதிக்கிறது என்பதை பற்றி தான் எனவே ஆசிலேசனைத் தொடங்க நாம் Aβ என்பதை 1 ஐ விட அதிகமாக எடுத்துக் கொள்கிறோம் மற்றும் ஆசிலேசனைத் தக்கவைக்கும் போது Aβ1 ஆக எடுத்துக் கொள்கிறோம் நான் உங்களிடம் ஒரு எளிய கேள்வியைக் கேட்கிறேன் நான் A2 ஆக அல்லது A10 ஆக அல்லது 20 க்கு சமமாக எடுத்துக் கொள்கிறேன் அதற்கேற்ப நாம் β இன் மதிப்பை தேர்வு செய்வோம் இப்போது இவை அனைத்திலும் வெளியீட்டு வீச்சு ஒரே மாதிரியாக இருக்குமா உண்மையில் இதன் பதில் அப்படி இல்லை எனவே நீங்கள் ஒரு ஆசிலேட்டரை வடிவமைக்கும்போது பெருக்கீட்டீன் மதிப்பை ஒரு நல்ல மதிப்பாகத் தேர்வுசெய்க நாம் அதனை எப்படி செய்கிறோம் அதன் விளைவு என்ன இரண்டு போர்ட் ஆஸிலேட்டரின் வெளியீட்டு சக்தியின் வழித்தோன்றலைப் பார்ப்போம் எனவே இரண்டு போர்ட் ஆஸிலேட்டரின் அதிகபட்ச வெளியீட்டு சக்தி இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது கவலைப்பட வேண்டாம் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டின் வழித்தோன்றலை நான் சுருக்கமாகக் காண்பிக்கப் போகிறேன் அதேசமயம் இங்குள்ள வெவ்வேறு சொற்கள் என்ன என்பதை முதலில் வரையறுப்போம் Psat என்பது எந்த ஒரு ஆம்ப்ளிபையரின் நிறைவுற்ற மதிப்பு என்பதாகும் G என்பது ஆம்ப்ளிபையரின் பெருக்கீடு ஆகும் இது வெறும் ln G ஏதேனும் ஒரு ஆம்ப்ளிபையரின் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டினை பற்றி முதலில் பார்ப்போம் Pin அதிகரித்தால் Pout வும் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் எனவே சிறந்த வெளிப்பாடு என்பது பொதுவாக இது நேர்கோட்டுடன் அதிகரிக்கிறது பின்னர் நிறைவு பெறுகிறது வெளியீட்டு சக்தி Psat ஆல் குறிக்கப்படுகிறது இருப்பினும் இது சிறந்த பண்பு ஆனால் இதுதான்நடைமுறை பண்புகள் இப்போது இந்த குறிப்பிட்ட அடுக்குக்குறிக்குரிய பகுதி இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிடலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் Pout ஐ வழங்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சமன்பாடு சரியானது என்பதைக் காட்ட சில வழக்குகளை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்தக் குறிப்பிட்ட பகுதியில் P உள்ளீடு சிறியதாக இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் சிறிய x க்கு ex1 x என்று சொல்லலாம் சிறிய Pi க்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எளிதாக்குவோம் நீங்கள் Pout GPin என்பதைக் காணலாம் தெளிவாகத் தெரிவது என்னவென்றால் இது Pin இது இங்கே Pout ஆகும் Pin அதிகரிக்கும்போது Pout ஆனது G என்பதன் பெருக்கத்துடன் நேர்கோட்டில் அதிகரிக்கிறது தீவிர வழக்கில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் Pin மிகப் பெரியது Pin மிகப் பெரியதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் மிகப்பெரிய Pin க்கு Pin wexp −G Psat என்று கூறலாம் எனவே Pout Psat இந்தக் குறிப்பிட்ட வெளிப்பாடுகளை இரண்டு தீவிர நிகழ்வுகளான மிகச் சிறிய Pin மற்றும் மிகப்பெரிய Pin போன்றவைக்கு என்று நான் இப்போது உறுதிப்படுத்தியுள்ளேன் இப்போது ஆஸிலேசன் நிலைக்குரிய வழித்தோன்றலை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் ஆஸிலேசன் நிலை என்ன வெளியீட்டின் மாற்ற விகிதம் உள்ளீட்டின் மாற்ற விகிதத்தால் வகுக்கப்பட்டால் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் Aβ 1 என்பதைப்பற்றி பேசியுள்ளோம் உண்மையில் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ஆஸிலேட்டர் கட்டம் நம்மிடம் உள்ளது Pout எதுவாக இருந்தாலும் அதன் ஒரு பகுதி Pin ஆகப் போகிறது ஆஸிலேசனை நீடிக்க எது முக்கியமானது வெளியீட்டின் மாற்ற விகிதம் உள்ளீட்டின் மாற்ற விகிதத்துக்கு சமமாக இருக்க வேண்டும் ஆஸிலேசன் நிலையை வழித்தோன்றல் செய்ய பயன்படுத்துகிறோம் சமன்பாடு 1 ஐ Pin க்கு தொடர்பாக வேறுபடுத்துங்கள் நாம் இங்கே வெளிப்பாட்டைப் பார்ப்போம் Pin ஐப் பொறுத்து வழித்தோன்றலைச் செய்யுங்கள் இது நிலையான கூறு மற்றும் இந்த கூறு இங்கே வரும் அதன் வழிதோன்றலை இங்கே இந்த கூறால் வழங்கப்படுகிறது

PinPsat 1 GexpG PinPsat G PinPsatln G PinPsat lnGG இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் G வழங்கப்படுகிறது பின்னர் Pin வெளிப்பாட்டைக் கண்டுபிடிப்பதற்கு மேலும் எளிமைப்படுத்துகிறோம் சமன்பாடு 1 மற்றும் 2 ஐப் பயன்படுத்தி Pout Psat 1−1G இன் வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்கலாம் இனிமேல் அதிகபட்ச ஆஸிலேட்டர் சக்தி வெளியீடு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இங்குள்ள பகுதியில் ஆஸிலேட்டர் காட்டப்பட்டுள்ளது இது ஆஸிலேட்டரின் Pout ஆகும் ஆனால் அதன் ஒரு பகுதி மீண்டும் Pin ஆக திரும்ப உள்ளே போகிறது எனவே இது நிகர ஆஸிலேட்டர் சக்தி வெளியீடு ஆகும் இது Pout Pin என எழுதப்படலாம் P ஆஸிலேட்டர் அதிகபட்சம் Pout Pin ஏன் நான் அதிகபட்ச என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியுள்ளேன் என்றால் வளைய ஆதாயம் 1க்கு சமமாக மாறும்போது அதற்கான வழித்தோன்றலை நாம் செய்கிறோம்அதாவது Pout Pin 1 என்பதாகும் எனவே Pout மற்றும் Pin இன் வெவ்வேறு மதிப்புகளை இங்கே பயன்படுத்தி பின்னர் எளிமை படுத்துகிறோம் Posc அதிகபட்சம் க்கான வெளிப்பாடானது Posc max Psat 1−1G−lnGG இதுதான் ஆரம்பத்தில் நான் காட்டிய அதே வெளிப்பாடு இனி Gosc இன் மதிப்பு அதிகபட்சம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இந்த மதிப்பு எப்போதும் G ஐ விட குறைவாக இருக்கும் என்பதை தயவுசெய்து நினைவில் கொள்க ஏன் தொடக்கத்தில் வளைய பெருக்கீடு 1 ஐ விட அதிகமாக இருந்தது வளைய பெருக்கீடு 1 ஐ விட அதிகமாக இருந்ததால் சமிக்ஞை அலைவீச்சு அதிகரித்தது ஆனால் வீச்சு அதிகரிக்கும் போது பெருக்கீடு குறையத் தொடங்குகிறது நிலையான வெளியீடு என்ற ஒரு நிலை வரும் ஆஸிலேசன் நீடிக்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட இடத்தில் வெளியீடு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் Gosc max நான் உண்மையில் G கான சில வழக்குகளை எடுத்துள்ளேன் அதாவது 1 1 2 5 10 என்பதாகும் பின்னர் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் பயன்படுத்தி Gout ன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் அது 1 1 என்னும் மதிப்புக்கு உரியது இது 1 05 ஆஸிலேட்டர் அதிகரித்து வருகிறது எனவே G10 க்கு 3 91 ஆக வெளிவருகிறது இப்போது பார்ப்போம் Posc இன் மதிப்பு என்ன Posc Psat இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது மற்றும் இவை அதனுடைய மதிப்புகள் ஆகும் இப்போது பெருக்கீடு 1 1 க்கு சமமாக இருந்தால் ஆஸிலேட்டரின் சக்தி வெளியீடு என்னவாக இருக்கும் இது மிக மிக சிறியது இது Psat இன் மதிப்பிற்கு 0 004 போன்றதாகும் ஆம்ப்ளிபையரின் நிறைவுற்ற மதிப்பு 10 dBm என்று இருப்பின் இது மிகச் சிறிய எண் என்று நீங்கள் கூறலாம் பெருக்கீடு 10 க்கு சமமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது Psat alue இன் மதிப்பிற்கு மூன்றில் இரண்டு பங்கு என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் பெருக்கீடு 20 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் நீங்கள் Psat இன் பெரிய மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் கணக்கீட்டு அதிகபட்ச ஆஸிலேட்டர் சக்தி என்ன என்பதைக் கண்டறியவும் இப்போது ஆஸிலேட்டரின் நடைமுறை உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன் இங்கே நான் உங்களுக்கு ஒரு மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தப்பட்ட ஆஸிலேட்டரை காட்டியுள்ளேன் மின்னழுத்த கட்டுப்பாட்டு ஆஸிலேட்டர் என்றால் என்ன உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் வெளியீட்டு அதிர்வெண் ஐ நீங்கள் கட்டுப்படுத்தலாம் படிப்படியாக செல்வோம் இது VTune என்பதாகும் இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் வெளியீட்டு அதிர்வெண்ணை மாற்றலாம் ஆனால் இப்போது படிப்படியாக இதனை பார்ப்போம் முதலில் இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பாருங்கள் இது உண்மையில் இந்த குறிப்பிட்ட டிரான்சிஸ்டருக்கான சார்பு சர்க்யூட் மற்றும் நாம் இங்கு பயன்படுத்திய டிரான்சிஸ்டர் BFP520 என்பதாகும் அது இந்த DC மின்னழுத்தத்துடன் தொடர்புடையது ஆகும் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பின்னர் நீங்கள் இந்த மின்னழுத்த வீழ்ச்சி சுமார் 0 3 V ஆக இருக்கும் என்று கருதலாம் அது DC மின்னழுத்தம் மின்தடைய மதிப்புகள் 3 1 kΩ மற்றும் 200Ω என்று குறிப்பிட விரும்புகிறேன் அது சார்பு நிலையை சரி செய்கிறது இதன் அடிப்படையில் கப்ளிங் கேப்பாசிட்டர் எனவே இந்த குறிப்பிட்ட ஆம்ப்ளிபையருக்கு இது ஒரு சார்பு வலையமைப்பாக செயல்படுகிறது இது ஒரு ஆம்ப்ளிபையர் மற்றும் வெளியீட்டின் ஒரு பகுதி மீண்டும் உள்ளீட்டு பக்கத்திற்கு அளிக்கப்படுகிறது இப்போது கேப்பாசிட்டர்களை இங்கு பயன்படுத்தினோம் ரெஸிஸ்டென்ஸ்கள் அல்ல என்பதை நீங்கள் காணலாம் ரெஸிஸ்டென்ஸ்களை பயன்படுத்தினால் அது ஒருபோதும் ஆஸிலேட்டர் ஆக மாறாது எனவே ஆஸிலேசனை தொடங்க இந்த பின்னூட்ட விகிதம் Aβ1 என்பதை உறுதி செய்கிறது இப்போது இங்கே இந்த பக்கத்திற்கு செல்லலாம் நம்மிடம் இருப்பது ஒரு இண்டெக்டர் மற்றும் இவை வராக்டர் டையோட்கள் நாம் ஏன் வராக்டர் டையோட்களைப் பயன்படுத்தினோம் அடிப்படையில் இது சார்பு மின்னழுத்த பண்புகளை கொண்டது இந்த விஷயத்தில் மின்னழுத்தம் மாறும்போது அவற்றின் பயனுள்ள கேப்பாசிட்டன்ஸ் மாறுகிறது பயனுள்ள கேப்பாசிட்டன்ஸ் ஐ மாற்றுவதன் மூலம் ஆஸிலேட்டரின் அதிர்வெண்ணை மாற்றலாம் இப்போது ஆஸிலேசன் அதிர்வெண் எவ்வாறு தீர்மானிக்கப்படலாம் என்பதைப் பார்ப்போம் இப்போது இது ஒரு DC மின்னழுத்தம் ஏசி சமிக்ஞைக்கு இது ஒரு குறுகிய சர்க்யூட் 3 kΩ மின்தடை என்பது பெரியதாக செயல்படும் எனவே இது தோராயமாக திறந்த சுற்றமைப்பு என்று நாம் கருதலாம் இதேபோல் இந்த ரெசிஸ்டரும் பெரியது இப்போது இந்த குறிப்பிட்ட இண்டெக்டரில் காணப்படும் சமமான கேப்பாசிட்டன்ஸ் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த தூண்டியால் காணப்படும் சமமான கொள்ளளவு என்பது இந்த வராக்டர் டையோடின் தொடர் கேப்பாசிட்டன்ஸ் ஆகும் கிரவுண்ட் இங்கே இருப்பது இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு பொதுவானது பின்னர் இங்கே மற்றொரு தொடர் கேப்பாசிட்டன்ஸ் இங்கே மற்றொரு தொடர் கேப்பாசிட்டன்ஸ் தோராயமாக ஒரு மின்னோட்டத்தை இங்கே நாம் புறக்கணிக்கிறோம் இருப்பினும் அதனால் ஒரு சிறிய விளைவு இருக்கும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டின் ரெசொணன்ஸ் அதிர்வெண்ணை ஒமேகா 0 க்கு சமமாகக் கண்டறியவும் 1√LC L 16 5 nH மற்றும் C என்பது இந்த கொள்ளளவாக தொடரில் இருக்கும் இது ரெசொணன்ஸ் அதிர்வெண்ணின் தோராயமான மதிப்பு இந்த தோராயத்தைப் பயன்படுத்தி ரெசொணன்ஸ் அதிர்வெண் கணக்கிட்டால் சிறிய பிழை இருக்கலாம் ஆனால் அது ஒரு சில சதவிகிதமே இப்போது இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் ஒருவர் கேப்பாசிட்டன்ஸ் ஐ மாற்றுகிறார் இந்த சமமான கேப்பாசிட்டன்ஸ் மாற்றங்கள் வெளியீட்டு அதிர்வெண்ணில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டின் வெளிப்பாடைப் பார்ப்போம் எனவே வி ட்யூனின் மதிப்புகளில் ஒன்றிற்கான உருவகப்படுத்துதலை நாங்கள் செய்துள்ளோம் ரெசொணன்ஸ் அதிர்வெண் 1GHz விட சற்றே குறைவாக உள்ளது இந்த சர்க்யூட் ஐ பயன்படுத்தி பல்வேறு வகையான ஆஸிலேட்டர்களை வடிவமைக்கலாம் மொபைல் போன்களை ஜாம்மிங்காக வடிவமைக்கலாம் இதை சிடிஎம்ஏ ஜாம்மிங் அல்லது ஜிஎஸ்எம் 900 ஜாம்மிங் அல்லது ஜிஎஸ்எம் 1800 ஜாம்மிங் மற்றும் வைஃபை ஜாம்மிங் க்காகவும் வடிவமைக்கலாம் எனவே இண்டெக்டரின் மதிப்புகளை மாற்றுவதோடு அதிக அதிர்வெண்ணிற்கும் பின்னூட்ட கேப்பாசிட்டரின் மதிப்பையும் குறையுங்கள் இதனால் அதிக அதிர்வெண்ணை உணர முடியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் வெளியீடு 1GHz விட சற்று குறைவாக இருப்பதைக் காணலாம் மற்றும் இவை அனைத்தும் ஹார்மோனிக்ஸ் இது இரண்டாவது ஹார்மோனிக் மூன்றாவது ஹார்மோனிக் நான்காவது ஹார்மோனிக் ஐந்தாவது ஹார்மோனிக் ஆறாவது ஹார்மோனிக் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் அனைத்து ஹார்மோனிக்ஸ் ம் 20dB ஐ விட குறைவாக உள்ளது எனவே 0dBm இன் இயல்பாக்க மதிப்புக்கு ஒப்பிட்டால் இவை அனைத்தும் 20dBm ஐ விடக் குறைவானவை அவை வெளியீட்டு சைனூசாய்டல் அலைவடிவத்தில் மிகச் சிறிய விலகலுக்கு வழிவகுக்கும் இப்போது நான் PCB ஐ உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இதுதான் VCO சர்க்யூட் இது வி டியூன் சர்க்யூட் அல்லது முக்கோண அலைவடிவ ஜெனரேட்டர் என்று சொல்லலாம் டிரிபிள் ஃபைவ் டைமரைப் பயன்படுத்துவதன் மூலமோ அல்லது ஒப் ஆம் சர்க்யூட் பயன்படுத்துவதன் மூலமோ முக்கோண அலைவடிவ ஜெனரேசனை உணர முடியும் இது அனைத்தும் உள்ள சர்க்யூட்ஸ் அனைத்து கூறுகளும் இங்கே சாலிடர் செய்யப்பட்டுள்ளன ஆனால் நான் இங்கே விரைவான விஷயங்களைக் குறிப்பிட விரும்புகிறேன் இது தான் இணைப்பான் இங்கே இணைக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் அது மைய பின் அடிப்படையில் இது ஒரு வெளியீடு மற்றும் இந்த முழு சர்க்யூட் VCO வடிவமைப்பைக் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட பகுதி முக்கோண அலைவடிவ ஜெனரேட்டர் சர்க்யூட் ஆகும் இது முக்கோண அலைவடிவ ஜெனரேட்டரின் வெளிப்பாடு ஒரு அருமையான முக்கோண அலைவடிவ வெளியீடு இருப்பதை காணலாம் இது VCO வெளியீட்டின் வெளிப்பாடு உள்ளீட்டு மின்னழுத்தம் முக்கோண பாணியில் மாறுபடுவதால் வெளியீட்டு அதிர்வெண்ணும் மாறுகிறது என்பதை ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வியில் காட்டப்பட்டுள்ளன முக்கோண உள்ளீட்டு அலைவடிவத்தின் வெவ்வேறு பெருக்கங்களுக்கு உரிய பல்வேறு சமிக்ஞைகள் இருப்பதை காணலாம் இது ஒத்திருக்கிறது இங்கே இந்த நிலை மிகவும் சிறிய அளவிலான 0 dBm வரிசையில் உள்ளதை பார்க்க முடியும் அடுத்த ஸ்லைடில் ஒரு ஆம்ப்ளிபையர் எங்கே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்பதைக் காணலாம் அந்த குறிப்பிட்ட VCO சர்க்யூட் உடன் ஒரு ஆம்ப்ளிபையர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஆம்ப்ளிபையர் உடன் கூடிய VCO இன் நிகர வெளியீடை பார்க்கலாம் இந்த வெளியீடு மிகவும் நிலையானது மற்றும் வெளியீடு சுமார் 20 dBm இருக்கும் மற்றும் இந்த குறிப்பிட்ட குழுவின் மீது VCO இன் மிகச் சிறந்த வெளியீடை காணலாம் இப்போது பேஸ் லாக் வளையத்துடன் கூடிய VCO ஐ பார்ப்போம் இங்கே நாம் பயன்படுத்தும் ஐசி LTC6946 என்பதாகும் உண்மையில் இந்த குறிப்பிட்ட ஐ யில் PLL பிளஸ் VCO உள்ளது பல விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட ஐ இந்த குறிப்பிட்ட ஐ சி மைக்ரோகண்ட்ரோலரால் இயக்கப்படுகிறது இங்கு pic மைக்ரோகண்ட்ரோலரைப் பயன்படுத்தினோம் ஆனால் நீங்கள் வேறு எந்த மைக்ரோகண்ட்ரோலரையும் பயன்படுத்தலாம் அடிப்படையில் மைக்ரோகண்ட்ரோலர் இந்த குறிப்பிட்ட சாதனத்திற்கு உள்ளீட்டைக் கொடுக்கும் இதன் மூலம் நீங்கள் வெளியீட்டு அதிர்வெண்ணை மாற்றலாம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் மூலம் 700 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 2600 மெகா ஹெர்ட்ஸ் வரை வேலை செய்யும் ஒரு VCO ஐ வடிவமைக்கலாம் இது 700 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 2600 வரை உள்ள மிகவும் பெரிய பிராட்பேண்ட் வி பெரிய அதிர்வெண் மதிப்புகளை கொண்டவையும் வடிவமைக்கலாம் ஒரு அமைப்பிற்கான வெளியீட்டை பார்க்கலாம் வெளியீட்டு அதிர்வெண் சுமார் 1 12 ஜிகாஹெர்ட்ஸ் என்ற ஒரு தொகுப்பு மதிப்பில் உள்ளது இதனை ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வியில் காணலாம் வெளியீட்டில் 0 dBm அளவு உள்ளது 0 dBm என்பது 1 மெகாவாட் சக்தியுடன் கூடியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் இது ஒன்றும் இல்லை ஆனால் நாய்ஸ் ப்ளோர் ஒரு எளிய ஐசி கொண்டு விரும்பிய அதிர்வெண் வெளியீட்டை வடிவமைக்க முடியும் சுருக்கமாக சாதனம் நிலையற்றதாக இருக்கும்போது ஆஸிலேட்டருக்கான வெவ்வேறு உள்ளமைவுகளைக் கண்டோம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தை வரைந்து வடிவமைப்பை உருவாக்கினீர்கள் சாதனம் நிலையானதாக இருந்தால் தொடர் ஊட்ட வலைப்பின்னல் அல்லது ஷன்ட் ஊட்ட வலைப்பின்னலை பயன்படுத்துகிறோம் பிறகு வராக்டர் டையோட்கள் மற்றும் டிரான்சிஸ்டரை கொண்டு ஒரு VCO இன் நடைமுறை உதாரணத்தை பார்த்தோம் மற்றும் VCO ஐ வடிவமைக்க கொள்ளளவு ஊட்ட வலைப்பின்னல் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தினோம் அந்த VCO ஐ மொபைல் போன்களின் வெவ்வேறு பேண்டுகளுக்குப் பயன்படுத்தினோம் அதன் பிறகு PLL ஐப் பயன்படுத்தி பிராட்பேண்ட் வி ஓ வடிவமைப்பைப் பார்த்தோம் அடுத்து விரிவுரையில் மிக்சரின் வடிவமைப்பிற்கு ஆஸிலேட்டரின் பயன்பாட்டைக் காண்போம் அடுத்த சில விரிவுரைகளில் மிக்ஸர் ஐ பற்றி எனது ஆராய்ச்சி மாணவர் வினய் எடுப்பார் எனவே மிக்க நன்றி